காலை வணக்கம் கடைசி விரிவுரையில் நீங்கள் வடிவமைக்க போகும் ஏர்பிளேன் எடையை எப்படி தெரிந்து கொள்வது என்பதைப்பற்றி நாம் பேசினோம் பொதுவாக நாம் இந்த அடிப்படையில் சிந்திக்க ஆரம்பித்தால் நாம் சொல்லலாம் பெஸ்சேன்ஜ்ர் ஏர்கிராப்ட் என்று 100 பயணிகள் 200 பயணிகள் என்று நாம் முடிவு செய்தால் எனக்கு என்ன வகையான ரேஞ்சு வேண்டும் எனக்கு என்ன வகையான வேகம் வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு யோசனை இருக்கிறது வாடிக்கையாளர்களின் தேவைக்கேற்ப உங்களுக்கு சில அளவுருக்கள் கிடைத்திருந்தால் இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் உடனடியாக தரவுத்தளத்தைப் பார்க்கிறோம் நாங்கள் பேஸ்லைன் ஏர்கிராப்டை தெரிந்தெடுக்க விரும்புகிறோம் அதன் பெர்பாமன்ஸ் கூறுகள் பெரும்பாலும் நீங்கள் விரும்பும் விதத்தில் இருக்கும் பொதுவாக என்ன நடக்கிறது ஒரு புது டிசைனுக்கு நீங்கள் அந்த டிசைனுக்கு கொஞ்சம் புதிய அம்சங்களை கொடுக்க விரும்புகிறீர்கள் ஆனால் மொத்த தேவைகளும் மிஷன் தேவைகளைப் பொறுத்து தான் அது ஏற்கனவே இருக்கும் சில விமானங்களில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அது நமக்கு ஏற்றதாக இருக்கும் ஏனெனில் நிறைய டிசைன்ஸ் இருக்கிறது நிறைய ஏர்பிளேன்கள் இன்னும் பறந்து கொண்டிருக்கின்றன ஏர்கிராப்டை மறுபடியும் கண்டுபிடிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் மெட்டீரியல் பற்றி பேசும்போது மெட்டீரியல் நிறைய வளர்ச்சியை கண்டுள்ளது மேலும் ஸ்ட்ரெங்த் டு வெயிட் ரேஷியோவில் அது தாக்கத்தை உருவாக்குகிறது மேலும் சென்சார்கள் உள்ளன சென்சார்கள் அதிக வளர்ச்சி கண்டுள்ளது ஆகவே நீங்கள் மாற்றத்தை காண்பீர்கள் காலங்கள் கடக்கும் போது ஒரு ஏர்பிளேனின் ஒட்டுமொத்த உள்ளமைபில் நாங்கள் சொல்கிறோம் இது மெட்டீரியல் புரோபர்டி என்று இது சென்சார் திறன் என்று நாங்கள் சொல்கிறோம் ஆகவே இந்தத் தரவுகள் அனைத்தும் தலைமுறை தலைமுறையாக செய்யப்படும் பல வேலைகளின் விளைவாகக் கிடைக்காததால் எடை என்னவாக இருக்கும் என்பதைப் பற்றி போதுமான அளவு தெரிந்து கொள்ள ஒரு பேஸ்லைன் ஏர்கிராப்டை தேடுவது தான் எப்போதும் புத்திசாலித்தனம் ஆகும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நாங்கள் திட்டமிட்டது 4 ஸீட்டர் அல்லது 5 ஸீட்டர் கொண்ட லோ ஸ்பீட் ஏர்பிளேன் என்றால் இது ஒரு பிசினஸ் ப்ரொபெல்லர் ட்ரிவேன் ஏர்பிளேன் போன்றது உடனடியாக நீங்கள் செஸ்னா 206 பைபர் சரடோகாவைப் பற்றி நினைக்கிறோம் இந்த அனைத்து வகுப்பிலும் எடை 1500 முதல் 1600 கிலோ வரை இருக்கும் என்று தெரியும் நான் பெரிய ஏர்க்ரப்ட் பற்றி பேசும்போது நீங்கள் பார்க்க வேண்டும் அது A 319 அல்லது A 320 அல்லது போயிங் போலிருக்கிறதா என்று அப்படி என்றால் உடனடியாக உங்களுக்கு எடை மற்றும் அடிப்படை கூறுகள் பற்றிய விவரம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே மொத்தமாக நாங்கள் சொல்லும் விஷயம் என்னவென்றால் எங்களுக்கு மிஷன் தேவை தெரிந்தவுடன் ஏதாவது ஒரு பேஸ்லைன் ஏர்பிளேனை எப்பொழுதும் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் மேலும் அந்த பேஸ்லைன் ஏர்பிளேனில் நீங்கள் காணவிருக்கும் முதன்மையான கூறு என்னவென்றால் அது ஏர்பிளேனின் எடை என்னவென்று தான் மேலும் ஏன் எடை முக்கியமானது நமக்கு தெரியும் நான் எடையை சொல்லும்போது எனக்கு தெரியும் TD LW அதுமட்டுமல்லாமல் தரையிலிருந்து காற்றிருக்கும் இடம் வரை நான் பறக்கிறேன் அதனால் லிப்ட்டின் தேவை உருவாகிறது மேலும் எடை அதிகரிக்கும்போது லிப்ட்டின் தேவையும் அதிகமாகும் ஆகவே எடை தான் முடிவு செய்யும் எந்த வகையான லிப்ட் நான் உருவாக்க வேண்டும் என்று மேலும் லிப்ட் என்பது காற்றின் அழுத்தம் வேகம் மற்றும் விங் ஏரியாவின் செயல்பாடாகும் ஆகவே இந்த எல்லா விஷயங்களும் எடையுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதேபோல் டிராகை பற்றி நாம் பார்த்தால் டிராகுக்கு CL2 என்ற கூறு உள்ளது ஆகையால்மிகவும் எளிமையாகச் சொன்னால் லிப்ட் அதிகமாக இருந்தால் டிராகும் அதிகமாக இருக்கும் மேலும் வெயிட் அதிகரிப்பதால் அதிக லிப்ட் தேவைப்படும் அதனால் நமக்கு அதிகம் த்ரஸ்ட் தேவைப்படும் அல்லது அதிகம் பவர் வேண்டும் டிராக் அல்லது டிராக் சம்பந்தப்பட்ட சக்திகளை எதிர்கொள்ள என்று நான் கருதுகிறேன் ஆகையால் முடிவில் எடைதான் எல்லாவற்றிற்கும் இணைக்கப்பட்டது இன்று நாம் காண்கிறோம் அதுதான் உண்மையும் கூட இந்த சமன் பாட்டிற்குள் போகாமல் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னால் எதையாவது தூக்க முடியும் ஆகையால் அதிக எடை இருந்தால் அதிகம் தேவைப்படும் அதிக முயற்சி தேவைப்படும் ஆகவே அங்குதான் வெயிட் மிகவும் முக்கியமானதாகும் மேலும் நாம் நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்கிறோம் எப்படி எனக்கு எடையின் ஆரம்ப மதிப்பீடு கிடைக்கும் நன்கு அறிவேன் ஒரு அடிப்படை அணுகுமுறையின் மூலம் நான் ஒரு பேஸ்லைன் ஏர்கிராப்டை தேர்ந்தெடுத்தால் எடை வகுப்பைப் பற்றி எனக்கு தோராயமாக தெரிந்ததை நான் பேசுகிறேன் நாம் தேடும் வெயிட் என்னவென்று கண்டுபிடிக்க நாம் வழக்கமாக என்ன முறையை பின்பற்றுகிறோம் மேலும் நான் வெயிட் பற்றி பேசும் போது நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வெயிட் என்னது வெயிட் என்பது டேக் ஆஃப் வெயிட் அது கிராஸ் வெயிடால் உருவாக்கப்பட்டதா அதற்கு க்ரூ மெம்பர் வெயிட் பேலோடு வெயிட் பியூயல் வெயிட் மற்றும் எம்டி வெயிட் இருக்கும் ஆகையால் இது இந்த நான்கு பிரிவுகளால் பிரிக்கப்பட்டது முதலில் இருந்தது என்ன க்ரூ மெம்பர் க்ரூ மெம்பர் வெயிட் நமக்கு எப்போதுமே தெரியும் அதுதான் மனிதனின் எடை மேலும் ஏவியேஷன் ஸ்டாண்டட்ஸ் உள்ளது மேலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏர்கிராப்டை வடிவமைக்கும்போது நாங்கள் இதை பின்பற்ற வேண்டும் நீங்கள் மனிதனின் எடையை விதிகளின்படி 75kg அல்லது 100 kg ஆக எடுக்க வேண்டும் பின்னர் பேலோடும் நமக்குத் தெரியும் ஏனென்றால் அது பயணிகளாக இருந்தாலும் சரி கார்கோவாக இருந்தாலும் சரி அது 200 இருக்கைகளாக இருந்தால் சரி நமக்கு ஒரு ப்ரியோரி தெரியும் எனவே ஒரு நபரின் சராசரி எடை எனக்குத் தெரியும் நான் அதைச் சேர்த்துக் கொள்வேன் எனக்கு தெரியும் நான் எவ்வளவு சாமான்களை எடுத்துச் செல்ல அனுமதிப்பேன் என்று ஆகையால் இந்த Wcrew மற்றும் Wpayload நம் கையில் தான் உள்ளது நமக்கு ஒரு ப்ரியோரி தெரியும் என்று நாம் சொல்லலாம் அதை வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமானது அல்ல இப்போது இங்கே திரும்பி வாருங்கள் மூன்றாவதாக இருந்தது பியூயல் வெயிட் நான் எவ்வளவு பியூயல் எடுத்துச் செல்ல வேண்டும் எவ்வளவு பியூயல் தேவை யார் அதை தீர்மானிப்பார்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் செல்ல விரும்புகிறீர்கள் என்பது இயற்கையான நிலை நீங்கள் எந்த வேகத்தில் செல்ல விரும்புகிறீர்கள் நீங்கள் எவ்வளவு நேரம் லொய்ட்டர் செய்ய விரும்புகிறீர்கள் இந்த விஷயங்கள் அனைத்தும் எவ்வளவு பியூயல் தேவை என்பதை தீர்மானிக்கும் ஏனெனில் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் பியூயல் டெக்ஸிங் அக்ஸ்லெரேஷன் டேக் ஆஃப் க்ரூஸ் லொய்ட்டர் லேண்டிங் சில நேரங்களில் காம்பேட் ஆகியவற்றின் போது நுகரப்படும் இவை அனைத்தும் இயந்திரத்தால் வழங்கப்படும் சக்தியால் அவசியமாகின்றன மேலும் பியூயல் எரிக்கப்படும் செலவில் உள்ளது ஆகவே எனக்கு பியூயல் பற்றி தெரிய வேண்டுமென்றால்எனக்கு மிஷன் ப்ரொபைல் பற்றி தெரிய வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியமானதுஅது நீங்கள் ஒரு காரை ஓட்டுவது போல் மிகவும் எளிமையானதாகும் மேலும் நீங்கள் கான்பூரில் இருந்து டெல்லி போக வேண்டுமென்றால் உங்கள் பியூயல் டாங்க்கில் எவ்வளவு பியூயல் நீங்கள் எடுத்து செல்வீர்கள் யார் அதை தீர்மானிப்பார்கள் முதல் விஷயம் கான்பூரில் இருந்து டெல்லி வரை எனக்கு எவ்வளவு தூரம் என்று தெரிய வேண்டும் ரோடு வழி தூரம் மேலும் இந்த காரின் பியூயல் புறப்படும் அளவும் என்ன என்று தெரியவேண்டும் மேலும் உங்களுக்கு தெரியும் ரோடின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் அது ஏன் முக்கியமானது ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வேதத்தில் பியூயல் நுகரப்படுவது குறைந்தபட்சமாக இருப்பதை நாம் அறிவோம் ஆனால் அந்த தேவைகளைப் பூர்த்திசெய்து எனது காரை இயக்க முடியுமா இல்லையா என்ற கேள்வி வருகிறது ஏனெனில் சாலை நிலை போக்குவரத்து நிலைமைகள் உகந்த வேகத்தைக் கொண்டிருக்க நான் நினைக்கவில்லை எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும் பின்னர் என்னிடம் 30 லிட்டர் 40 லிட்டர் 50 லிட்டர் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் மேலும் அது போதுமானதாக இல்லாவிட்டால் நீங்கள் எவ்வாறு திட்டமிடுவீர்கள் நீங்கள் எரிபொருள் நிரப்ப திட்டமிட்டுள்ளீர்கள் இவ்வளவு தூரத்திற்குப் பிறகு அருகிலுள்ள பியூயல் பம்ப் அல்லது பெட்ரோல் பம்பில் என் காருக்கு பியூயல் நிரப்புவேன் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் இவை அனைத்தும் மிஷன் தான் இதேபோல் ஒரு ஏர்கிராப்ட் ற்கு மிஷன் ப்ரோபைலை வைத்திருக்க வேண்டும் அதுதான் இந்த ஏர்பிளேன் என்ன செய்யப் போகிறது என்பதை தெரிவிக்கும் மேலும் அது முதன்மையாக பியூயலின் எடையை தீர்மானிக்கும் ஆனால் அது மிஷன் ப்ரொஃபைல் அல்ல ஏர்பிளேனின் எடை மூலம் நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டிய மிஷன் ப்ரோபைலை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ஏனெனில் நாங்கள் பார்த்தோம் எடை அதிகரிப்பதால் டிராக் அதிகரிக்கிறது பவர் அதிகரிக்கிறது மற்றும் இயற்கையாகவே உங்கள் பியூயலின் தேவையும் அதிகரிக்கும் எனவே Wfuel மதிப்பிடுவதற்கு ஒரு தனி அணுகுமுறை இருக்கும் மேலும் இது We Wempty ஆகும் இதுவும் தனித்தனியாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த எளிதான காரணத்திற்காக தான்Wempty என்பது உங்கள் கட்டமைப்பு வடிவமைப்பால் அதிகம் இயக்கப்படுகிறது நீங்கள் பயன்படுத்தும் மெட்டீரியல் என்ன உங்களிடம் என்ன வகையான அழுத்தம் குறைக்கும் அமைப்பு உள்ளது மேலும் எம்டி வெயிட் என்ன என்பதை அந்த விஷயங்கள் தீர்மானிக்கும் மீண்டும் நீங்கள் காண்பீர்கள் இந்த எம்டி வெயிட் எப்படியாவது என்னால் W0 உடன் இணைக்க முடியும் புள்ளிவிவர தரவுகளின் அடிப்படையில் நேரியல் விகிதாசாரமாக இருக்கலாம் இவை அனைத்தும் ஆரம்ப புள்ளிவிவர தரவுகளால் இயக்கப்படும் அனுமானங்கள் இது ஒரு கருத்தியல் வடிவமைப்பிற்கான முதல் அளவுருவைப் பெற பயன்படும் இப்பொழுது நான் இங்கு திரும்பி வந்தேன் ஆகையால் நான் எழுதுவேன் W0WcrewWpayloadWfuelWempty கிராஸ் வெயிடின் ஒரு பகுதியுடன் நான் அதிகமாக பார்ப்பேன் என்ற அனுமானத்துடன் இதை நான் Wf என்று எழுத முடியும் WfW0 மேலும் We வையும் இப்படி செய்யலாம் WeW0 இந்த அணுகுமுறையை தயவுசெய்து புரிந்துகொள்ளுங்கள் கிராஸ் வெயிடில் பியூயல் வெயிட் எவ்வளவு சதவீதம் இருக்கிறது என்பதை இங்கே கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் கிராஸ் வெயிடில் எவ்வளவு சதவீதம் இருக்கிறது எம்டி வெயிட் பியூயல் நுகரப்படும் வெயிடைப் பெற நான் W0 ஆல் பெருக்குகிறேன் இது முற்றிலும் புள்ளிவிவர தரவை அடிப்படையாகக் கொண்டது தான் அது வாழ்க்கை எளிமையாக மாற்றுகிறது இதை நான் இங்கே மாற்றினால் பின்னர் நான் இப்படி எழுதலாம் நீங்களே அதை செய்ய முடியும் W0WCWPL1 இதை உங்கள் மனதின் வைத்திருங்கள் இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று நாம் பார்ப்போம் ஆகவே இந்த வெளிப்பாட்டை நான் இங்கே எழுதுகிறேன் ஏனென்றால் நீங்கள் இதைப் பயன்படுத்துவீர்கள் W0WCWPL1 நாம் முதலில் WeW0 பற்றி விவாதிப்போம் இது எம்டி வெயிட் பிராக்சன் மேலும் நான் உங்களுக்குச் சொன்ன வரலாற்று தரவுகளை பயன்படுத்தி இவற்றை மதிப்பிடுகிறோம் தயவுசெய்து புரிந்துகொள்ளுங்கள் இந்த அனைத்து முயற்சிகளும் கருத்தியல் வடிவமைப்பைத் தொடங்க வடிவமைப்பிற்கான ஆரம்ப எண்களைப் பெறுவதற்காகத்தான் பொதுவாக நீங்கள் வரலாற்று தரவுலிருந்து பார்ப்பீர்கள் இந்த WeW0 0 3 லிருந்து 0 7 வரை மாறும் மேலும் மற்றொரு முக்கியமான அவதானிப்பு என்னவென்றால்W0 அதிகரிப்பதால் அது குறைகிறது W0 என்றால் என்ன W0 என்பது எல்லாம் சேர்க்கப்பட்ட கிராஸ் வெயிட் ஆகும் வரலாற்று தரவு உருவமைப்பை ஒரு எடுத்துக்காட்டுக்குக் கொடுக்க பொதுவாக நான் இதை எங்காவது 0 7 ஆகக் கொண்டால் அது 0 5 ஆகும் மேலும் நான் ஒரு ஜெட் போக்குவரத்தின் ஒரு தரமான உருவமைப்பை கொடுக்க முயற்சிக்கிறேன்மேலும் இங்கே இது சுற்றி இருக்கும் எனவே நீங்கள் ஒரு ஜெட் போக்குவரத்து விமானத்தை வடிவமைக்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் எந்த எடை வகுப்பை வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்து தான் WeW0 என்றால் என்ன என்பதை நீங்கள் பெறலாம் இது நாம் வரைபடத்தில் கவனம் செலுத்துவோம் இது எம்டி வெயிட் பிராக்சன் போக்குகளாகும் 1000 பவுண்டில் இயங்கும் பாய்மரத்திற்கு இந்த WeW0 0 65 ஆக இருப்பதை நீங்கள் காணலாம் மீண்டும் நீங்கள் முன்னோக்கி சென்றால் ஒரு ஜெட் பயிற்சியாளருக்கு 10 ஆயிரம் பவுண்டுகளுக்கு ஒரு ஜெட் பயிற்சியாளரைக நீங்கள் காணலாம் இது 0 62 வரை இருக்கும் 1 லட்சம் பவுண்டுகள் எடையுள்ள மிலிட்டரி கார்கோ பாம்பரில் கவனம் செலுத்துங்கள் WeW0 0 45 முதல் 0 1 வரை மாறுபடும் ஆகவே வரலாற்றுத் தரவை அடிப்படையாகக் கொண்ட இந்த வரைபடத்தில் எம்டி வெயிட் பிராக்சன் போக்கு அதற்கான வழிகாட்டியாகும் நான் பார்த்த வரைபடத்தின் அடிப்படையில் நூலாசிரியர் ஒரு தொடர்பை கொடுப்பதில் நல்ல வேலை செய்துள்ளார் அது இப்படி இருக்கும் WeW0AW0cKvs நீங்கள் எளிதாக பார்க்க முடியும் W0கிராஸ் வெயிட் என்று மற்றும் CA மாறிலிகள் என்று அது வெவ்வேறு வகையான உள்ளமைவுகளுக்கு மாறுபடும் எடுத்துக்காட்டாக ஒரு சேல்பிளேனிற்கு ஒரு அன்பவர்டு சேல்பிளேனின் A மதிப்பு 0 86 மற்றும் C மைனஸ் 0 05 மற்றும் ஒரு ஜெட் போக்குவரத்துக்கு A 1 02 மற்றும் இது மைனஸ் 0 06 ஆகும் சுவாரஸ்யமானது என்னவென்றால் C எதிர்மறையானது என்பதை இங்கே கவனிப்பதுதான் W0 அதிகரிக்கும்போதுWeW0 குறைகிறது நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் இங்கேயும் இது காட்டப்பட்டிருந்தாலும் ஆனால் நீங்கள் இந்த தொடர்பைப் பயன்படுத்தலாம் ஆனால் எனது ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் எஃப் எஸ் யூனிட் எஃப் எஸ் யூனிட் ஆகியவற்றை இந்த அளவுத்திருத்த விளக்கப்படத்திற்கு பயன்படுத்த வேண்டும் இது ரேமரின் ஏர்கிராப்ட் டிசைன் புத்தகதிலிருந்து நான் பயன்படுத்துகிறேன் விவரங்கள் அனைத்தும் நான் உங்களுக்குக் கொடுக்கிறேன் அது அனைத்தும் எஃப் எஸ் யூனிட்டில் இருக்கின்றன எனவே எம் எஸ்ஸில் அந்த அளவுத்திருத்தங்களை அல்லது அந்த தொடர்புகளை நான் உங்களுக்கு வழங்காவிட்டால் எஃப் எஸ் யூனிட்டை பயன்படுத்துமாறு நான் உங்களை கடுமையாக அறிவுறுத்துகிறேன் ரேமரின் புதிய புத்தகம் சமமான எம் எஸ் மாறிலிகளைக் கொடுக்கும் ஆனால் நான் எஃப் எஸ் யூனிட்டை தான் பயன்படுத்துவேன் நீங்கள் W0க்கு எதிராக இந்த எம்டி வெயிட் பிராக்சனை குறிப்பிடலாம் மேலும் ஒரு ஆற்றல் இல்லாத சேல்பிளேன் மதிப்பு A 0 86 C மைனஸ் 0 05 என்று உங்களால் பார்க்க முடியும் ஒரு ஜெனரல் ஏவியேஷன் சிங்கிள் இன்ஜினுக்கு இது 2 362 A மதிப்பு மற்றும் மைனஸ் 0 18 மதிப்பு C ஜெட் பயிற்சியாளருக்கு இது 1 59 மற்றும் மைனஸ் 0 10 ஆகும் இதைப் போலவே இந்த மதிப்புகள் வரலாற்றுத் தரவைப் பயன்படுத்தி நான் முன்பு காட்டின வரைபடத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளன அதுவே மிகப்பெரிய வேலையாகும் இந்த தொடர்புகளை மீண்டும் செய்ய இந்த அனுபவ உறவு அந்த வரலாற்றுத் தரவைப் பயன்படுத்தி பெறப்பட்டது இது ஒரு வடிவமைப்பாளருக்கு மிகவும் எளிதனது நீங்கள் உங்கள் சொந்த குறியீட்டை கூட எழுதலாம் ஒரு பார்வை அட்டவணையைப் பயன்படுத்தி இந்த எண்களை எளிதாகப் பெறலாம் ஆனால் ஒரு வடிவமைப்பாளராக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் WeW0 0 3 முதல் 0 4 வரை அதைச் சுற்றி இருந்தால் இது ஒரு நல்ல ஒன்றாகும் ஒரு லட்சம் பவுண்டு அல்லது அதற்கும் குறைவான வகுப்பைக் கொண்டதாகும் பின்னர் கே எஸ் என்றால் என்னஇந்த கே எஸ் காரணியை நீங்கள் பாருங்கள் ஏனெனில் உலோகத்திலிருந்து கலவைகளுக்கு மெட்டீரியல் மாற்றம் உள்ளது பின்னர் எடையில் சில குறைப்பு இருக்க வேண்டும் மேலும் இந்த மதிப்பு எங்காவது 0 85 ஆக இருக்கும் அதாவது 15 சதவிகிதம் குறைப்பு நான் பொதுவாக ஆரம்ப கட்டத்தில் 10 சதவிகிதம் குறைப்பதை எடுத்துக்கொள்கிறேன் அல்லது சில நேரங்களில் நான் அதை ஒன்றாக எடுத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் எனக்கு ஆரம்பத்தில் எதுவும் தெரியாது எத்தனை கூறுகள் நான் கலவைகளைப் பயன்படுத்தி உருவாக்குவேன் என்று ஆகவே இது உங்களுக்கு சாதகமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் வடிவமைப்பின் ஆரம்ப கட்டம் என்பதால் நாம் ஒன்றை எடுத்துக் கொள்ளலாம் மேலும் நீங்கள் வளரும்போது நீங்கள் உணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள் பின்னர் நீங்கள் அதில் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் ஆகையால் WeW0 முடிந்ததும் எங்கள் அடுத்த முயற்சி WfW0 ஆகும் அது பியூயல் பிராக்சன் ஆகும் இப்போது நான் பியூயல் பிராக்சன் மதிப்பீட்டை பற்றி எழுதினால் நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் முதலாவது மிஷன் பியூயல் ரிசெர்வ் பியூயல் பற்றி நான் தெளிவாக இருக்க வேண்டும் மேலும் மூன்றாவது ட்ராப்ட்டு பியூயல் மிஷன் பியூயல் பற்றி நான் பேசும்போது இது மிகவும் தெளிவாகிறது டேக் ஆப் முதல் லேண்டிங் வரை முழு மிஷனை முடிக்க தேவையான பியூயல் இது ரிசெர்வ் பியூயல் என்றால் என்ன அது நீங்கள் ஒரு பணிக்குச் செல்லும்போது பல அவசரநிலைகள் தற்செயல்கள் காரணமாக நீங்கள் எதையாவது ஒதுக்கி வைக்க வேண்டும் ஆகவே நீங்கள் இதைப் போல சிந்திக்கலாம் என்னிடம் 30 நிமிடங்கள் கூடுதல் பியூயல் இருக்க வேண்டும் அல்லது அருகிலுள்ள விமான நிலையத்தின் அடிப்படையில் ரிசெர்வ் பியூயலை திட்டமிட வேண்டும் அங்கு தற்செயல்களின் அடிப்படையில் என்னைத் திருப்பிவிட முடியும் எனவே நீங்கள் இந்த மாதிரியான திட்டமிடலை செய்ய வேண்டும் மேலும் ட்ராப்ட்டு பியூயல் என்பது ஏதோ ஒரு பியூயலாகும் அதை நீங்கள் பியூயல் டேங்கில் இருந்து வெளியே எடுக்க முடியாது எனவே இந்த 3 ஐ நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஒரு இயந்திரத்தை பறக்கும்போது பாதுகாப்பு என்பது மிக உயர்ந்த அளவுகோலாகும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பியூயல் காரணமாக நீங்கள் நின்று விடக்கூடாது மேலும் இறுதி முடிவை எடுத்தீர்கள் ஆகவே இந்த விஷயங்களைப் பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் ஒரு முன்னுரிமையை அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் மிஷன் பியூயலில் அதிக கவனம் செலுத்துவோம் அதை முறையாக எவ்வாறு கணக்கிடுவது அவர்கள் மீண்டும் அனுபவத்தால் திரும்பி ரிசெர்வ் பியூயல் மற்றும் ட்ராப்ட்டு பியூயலிடம் வருகிறார்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான திட்டமிடல் கிடைத்துள்ளது இது நிலைமையைப் பொறுத்து 6 முதல் 7 சதவிகிதம் வரை இருக்கலாம் அவை நாம் முன்னிலைப்படுத்துவோம் ஆனால் மிக முக்கியமாக இப்போது நாம் ஒரு மிஷன் பியூயல் பற்றி பேசுவோம் பின்னர் மிஷன் என்ன நீங்கள் மிஷன் பியூயல் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் பியூயல் என்ன உதாரணமாக நான் கான்பூரிலிருந்து டெல்லிக்குச் செல்கிறேன் என்றால் நான் எவ்வளவு எரிபொருளை எடுத்துச் செல்ல வேண்டும் நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலிருந்து நான் எந்த இடத்திற்கு செல்கிறேன் மேலும் இடையில் நான் என்ன செய்கிறேன் நான் என்ன வகையான வேகத்தில் பறப்பேன் எத்தனை முறை நான் காரை அணைத்துவிட்டு மற்றும் ஸ்டார்ட் செய்வேன் இந்த சிக்கல்கள் அனைத்தும் வரும் மேலும் சாலை நிலைமைகள் எவ்வாறு உள்ளன எனவே நான் தேட முயற்சிக்கும்போது மிஷன் பியூயல் நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் சாத்தியமான பணிகள் யாவை மேலும் நான் இப்போது மிகவும் பொதுவானதாக பேசுவேன் மிஷன் ஒன்று நான் பேசப்போவது என்னவென்றால் சிம்பிள் க்ரூஸ் அது என்ன இப்போது நீங்கள் இங்கிருந்து ஸ்டார்ட் செய்யுங்கள் கிளைம்ப் க்ரூஸ் லொய்ட்டர் மற்றும் லேண்ட் செய்யுங்கள் இந்த கிளைம்ப் க்ரூஸ் லொய்ட்டர் மற்றும் லேண்ட் அதாவது நான் இங்கிருந்து செல்கிறேன் கான்பூரிலிருந்து என்று சொல்லலாம் நான் சுமார் 8 கிலோமீட்டர் உயரத்தை அடைகிறேன் க்ரூஸிங் செய்கிறேன் பின்னர் நான் டெல்லி விமான நிலையத்திற்கு அருகில் வருகிறேன் லொய்ட்டர் செய்கிறேன் அவற்றின் விமான போக்குவரத்து அனுமதி பெற்று லேண்ட் செய்கிறேன் ஆகவே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நான் செல்கிறேன் ஆனால் நான் ஒரு இராணுவ ஏர்கிராப்ட்டை வடிவமைக்கிறேனா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிலைமை எப்போதுமே இப்படி இருக்காது ஏனென்றால் நான் இங்கிருந்து டேக் ஆஃப் செய்து வேலையை வென்று நான் மீண்டும் தளத்திற்கு வருகிறேன் இது ஒரு வாய்ப்பு ஆகும் நான் மிஷினை செய்கிறேன் பின்னர் வேறொரு தளத்திற்குச் செல்வதற்கான பிற சாத்தியங்கள் உள்ளன எனவே மிஷன் ப்ரொபைல் மாறும் இது ஒரு சிம்பிள் க்ரூஸ் உரிமையாக இருந்தாலும் கூட இதேபோல போக்குவரத்து ஏர்கிராப்டிற்கு பொது விமான வடிவமைப்பு அத்தகைய ஏர்கிராப்டின் முக்கிய நோக்கம் என்ன இது அடிப்படையில் தேவைப்படும் வரம்பாகும் இது ஒரு மிக முக்கியமான குறிக்கோள் எந்த வேகத்தில் பின்பற்றப்படும் ஆனால் முக்கிய நோக்கம் நான் ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் வேறு எந்த சிக்கல்களும் இல்லையா ஆகவே இவை எளிய க்ரூஸ் மிஷனுக்காக மிஷனின் கீழ் உள்ளன எங்கள் பொது விமானம் செஸ்னா சரடோகாவைப் போலவே இதுவும் இவற்றுக்கு சொந்தமானது நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு லக்னோவுக்குச் சென்று இறங்குகிறோம் இங்கே இருக்கக்கூடிய மிஷன் 2 நான் இப்போது காற்று மேன்மையை நோக்கி செல்கிறேன் சிவிலிருந்து நாங்கள் சிறிய இராணுவத்தைப் பற்றி பேசவில்லை என்பதை இப்போது நீங்கள் காணலாம் மேலும் அத்தகைய மிஷன் தேவைகளின் கோரிக்கை என்னவென்றால் ஏர்பிளேன் டேக் ஆஃப் செய்ய வேண்டும் உயரத்திற்கு ஏற வேண்டும் க்ரூஸ் டான்ஸ் பேக் காம்பேட் செய்து குண்டு வீச வேண்டும் ஆயுதம் ஏதாவது மேலே செல்கிறது லொய்ட்டர் மற்றும் லேண்ட் செய்ய வேண்டும் இந்த மிஷனை இங்கே பார்க்கிறீர்களா இது இங்கிருந்து டேக் ஆஃப் செய்கிறது உங்கள் க்ரூஸ் உயரத்திற்குச் செல்கிறது டைவ்ஸ் எங்கள் க்ரூஸ் உடன் பின்னர் ஒருவித காம்பேட் செய்யுங்கள் ஆயுதம் எதுவாக இருந்தாலும் வீசுகிறது மேலும் அதை மீண்டும் உயரத்திற்கு கொண்டு சென்று மேலும் லொய்ட்டர் செய்துவிட்டு லேண்ட் செய்கிறது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் விமானத்தில் ஜெட் என்ஜின் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே ஜெட் என்ஜின் செயல்திறன் பறக்கும் உயரம் வேகம் வெப்பநிலையை பொறுத்தது இப்போது ஒரு இராணுவ விமான வகை ஏர்கிராப்டிற்கு உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை நீங்கள் லோ அலட்டிடுட் காம்பேட் அல்லது சில அலட்டிடுட் காம்பேட் செய்ய விரும்பினால் நீங்கள் அங்கு இருக்க வேண்டும் அது பியூயல் செயல்திறனுக்கான உங்கள் சரியான வகை அல்ல ஆகவே பியூயல் நுகர்வு இங்கே மாறும் சில ஆயுதம் கீழே இடுவது இருக்கும் அல்லது நீங்கள் ஒரு காம்பேட் செய்யும்போது அதிக அக்ஸ்லெரேஷன் ஏற்படலாம் எனவே இங்கே பியூயல் நுகர்வு அனைத்தும் ஒன்றாக இருக்கும் ஆகவே இந்த பகுதி மிகவும் பியூயல் திறனுள்ள களமாக இருக்காது ஆகவே பியூயல் நுகர்வு அதிகமாக இருக்கும் பின்னர் நீங்கள் க்ரூஸ் அவுட் செய்ய வேண்டும் பின்னர் லொய்ட்டர் மற்றும் லேண்ட் செய்ய வேண்டும் ஆகையால் பியூயல் பிராக்சன் WfW0 நான் கணக்கிட விரும்பும் போது நான் தெரிந்து கொள்ள வேண்டியது மிஷன் தேவை என்ன அது என்ன செயல்பாடு செய்கிறது என்று தான் இங்கே அது பியூயல் எஃபீஷியேன்ட் செயல்பாடு என்று அல்ல அஃப்டேர் சார்ஜரைப் பயன்படுத்தலாம் கூடுதல் எரிபொருள் செலுத்தப்படலாம் எனவே எவ்வளவு பியூயல் தேவை என்பதை நான் அறிவதற்கு முன்பு இந்த எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே எளிய க்ரூஸ் வகை ஏர்கிராப்ட்டிலிருந்து வேறுபட்ட ஒரு ஏர் சுபீரியாரிடி ஏர்கிராப்ட்டை நான் திட்டமிட்டால் WfW0 இந்த வகையான ஒரு மிஷனை நான் கணக்கிட வேண்டும் மூன்றாவது வகை நான் ஏர் சுபீரியாரிடி பணிக்காக மூன்றாம் வகைக்கு வருவதற்கு முன்பு எங்களிடம் ஒன்று க்ரூஸ் அவுட் இருக்க வேண்டும் இவை முதன்மை கையேடு வேலை க்ரூஸ் அவுடாகும் ஒன்று இரண்டாவது நாம் பார்த்தது காம்பேட் மூன்றாவது வெப்பன் டிராப் மற்றும் நான்காவது இரண்டாவது க்ரூஸ் ஏனென்றால் ஏர்கிராப்ட் தளத்திற்குத் திரும்ப வேண்டும் அதாவது நான் இப்படிப் போகும்போது இதுதான் நான் இங்கே ஏதாவது செய்கிறேன் ஏற்றுவேன் மேலும் நான் மீண்டும் தளத்திற்கு வர வேண்டும் அது வேறு இடங்களில் லேண்ட் செய்வதல்ல நாங்கள் டேக் ஆஃப் செய்த இடத்திலேயே நீங்கள் மீண்டும் வர வேண்டும் ஆகையால் நீங்கள் எந்த வரம்பிற்குச் சென்றீர்கள் என்றாலும் ஒரு பாயிண்ட் A இருந்து பாயிண்ட் B வரை எவ்வளவு எரிபொருள் தேவை என்பதை நீங்கள் மதிப்பிட விரும்பினால் நீங்கள் எந்த வரம்பை உள்ளடக்கியிருந்தாலும் நீங்கள் அதே தூரத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்பதை உறுதிசெய்துள்ளீர்கள் தட்டையான நிலைமைகள் வேறுபட்டிருக்கலாம் ஏனெனில் திரும்பி வரும்போது நீங்கள் சரியான முறையில் காம்பேட் செய்யவில்லை ஆகவே நாங்கள் எந்த க்ரூஸ் தூரத்திற்கு சென்றாலும் நாங்கள் நகலெடுக்கிறோம் திரும்பும் பிளைடிற்கான பியூயல் நுகர்வு கணக்கிட பயன்படுகிறது என்பதை உறுதிப்படுத்த தான் இந்த பகுதி இது தான் ஏர் சுபீரியாரிடி பின்னர் நான் இராணுவ உதாரணத்தை அளிக்கும் மற்றொரு முக்கியமான விஷயம் இதுதான் ஆனால் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் போரை ஆதரிக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் யாராவது எங்கள் பெல்ட்டுக்கு கீழே இருந்தால் நாங்கள் போதுமான அளவு தயாராக இருக்க வேண்டும் சரியான பதிலடி கொடுக்க முடியும் ஆனால் இந்த விரிவுரைகள் அனைத்தும் முதன்மையாக புரிந்துணர்வை வழங்குவதற்காக சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் யாவை அல்லது சம்பந்தப்பட்ட முறை நாங்கள் பயன்படுத்திய பெரும்பாலான பொதுமக்கள் விஷயங்களை நாங்கள் மறக்கவில்லை அவை உண்மையில் இராணுவ தொழில்நுட்பங்களின் தயாரிப்பு ஆகும் ஏனெனில் இராணுவ தொழில்நுட்பத்தில் தர உத்தரவாதம் மிகவும் அதிகமாக உள்ளது மற்றும் ஒரு மோசமான நிலையில் நீங்கள் விஷயங்களை வடிவமைக்கிறீர்கள் ஆகவே மூன்றாவது ஒரு விஷயத்தைப் பற்றி நான் பேசுவேன் குறைந்த அளவிலான ஸ்ட்ரைக் மிஷன் குறைந்த அளவிலான ஸ்ட்ரைக் வலியுறுத்தப்படும் குறைந்த நிலை ஆனால் நீங்கள் ரேடார் சிக்னேச்சரை விரும்பினால் நீங்கள் தெளிவாக இருக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் பார்க்க விரும்புவதைப் பாருங்கள் ஆகவே நீங்கள் மிகக் குறைந்த உயரத்தில் பறக்க வேண்டும் நீங்கள் குறைந்த உயரத்தில் பறக்க விரும்பும் தருணம் என்னவென்றால் அது ஏரோடைனமிகல் ரீதியாக மிகவும் திறமையான ப்ரோபைலாக இருக்கக்கூடாது இந்த குறைந்த நிலை என்றால் 50 அடி 100 அடி 100 அடி 150 அடி 200 அடி என்று சொல்வோம் இது ஒரு ஸ்ட்ரைக் மிஷன் என்பதால் நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக்கை கண்டு திரும்பி வருகிறீர்கள் ஆனால் அதே நேரத்தில் ரேடார் பிடிப்பதைத் தவிர்க்க வேண்டும் எனவே அங்குள்ள அளவுகோல்கள் என்ன இது முதல் ப்ரொஃபைல் ஐ வரைய அனுமதிக்கிறேன் இது மீண்டும் கிட்டத்தட்ட 50 அல்லது 100 க்கு வந்து நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதைச் செய்யுங்கள் க்ரூஸ் மற்றும் இங்கே உள்ள நிபந்தனை என்னவென்றால் சில 100 அடி உயரத்தில் பறக்க வேண்டும் அது ரேடாரைத் தவிர்க்கும் உயிர்வாழ்வை மேம்படுத்தும் மேலும் இது இலக்கைக் கண்டறிய உதவுகிறது என்ன பிரச்சனை சிக்கல் LD குறைகிறது என்ஜின் செயல்திறன் குறைகிறது அதிவேக விமானம் என்று நான் சொல்கிறேன் நீங்கள் குறைந்த உயரத்தில் அதிக வேகத்தில் செல்ல வேண்டும் என்று கற்பனை செய்யலாம் ஆகையால் எவ்வளவு பியூயல் நுகரப்படும் LD குறைவாக உள்ளது இயந்திரம் செயல்திறன் குறைவாக உள்ளது ஆனால் நீங்கள் அதிக வேகத்தை விரும்புகிறீர்கள் பல முறை இது நிகழ்கிறது நீங்கள் இங்கு உட்கொள்ளும் பியூயலின் அளவு இது நீங்கள் இங்கு உட்கொண்ட எரிபொருளின் அளவிற்கு கிட்டத்தட்ட சமமாக இருக்கலாம் எனவே நீங்கள் பியூயல் பிராக்சனை கணக்கிட விரும்பும் போது இதுபோன்ற மிஷன் ப்ரொஃபைல் நீங்கள் இங்கு சரியான எடையைக் கொடுக்க வேண்டும் உங்கள் பெரும்பாலான பியூயல் இங்கேயே நுகரப்படும் மேலும் கடைசியாக நாம் பேசப்போவது ஸ்ட்ராட்டஜிக் குண்டுவெடிப்பு பற்றி தான் இதை நான் தவிர்க்க விரும்பினேன் ஏனென்றால் குண்டுவெடிப்பு என்ற சொல் எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது உண்மை இது ஒரு புதிய தொழில்நுட்பத்தைக் கொண்டுள்ளது ஆகவே மிக முக்கியமானது இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது மீண்டும் என்ன ஏர் க்ருஸில் இருந்து உயரத்திற்கு அதே தொடக்கமானது மிக உயர்ந்த உயரத்தில் இல்லை கீழே வாருங்கள் இந்த R என்றால் எரிபொருள் நிரப்புதல் என்று பொருள் ஆகவே விமானம் எரிபொருள் நிரப்பவும் எங்களிடம் மீண்டும் மற்றொரு ஏர்கிராப்ட் உள்ளது நீங்கள் க்ருஸ் செய்கிறீர்கள் பின்னர் ஆயிரம் அடிக்கு திரும்பி வருவீர்கள் பின்னர் எந்த டிராப் நடவடிக்கைகளையும் செய்யலாம் மீண்டும் நீங்கள் இப்போது க்ரூஸ் செய்கிறீர்கள் நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு தளத்தில் இறங்குகிறீர்கள் நீங்கள் அசல் தளத்திற்கு திரும்பி வரவில்லை நீங்கள் டெல்லியில் இருந்து வருகிறீர்கள் நீங்கள் அகமதாபாத்தில் அல்லது வேறு எங்காவது தரையிறக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் மீண்டும் வருவது அல்ல இது முக்கியமானது நீங்கள் விமான குண்டுகளை எடுத்துச் செல்கிறீர்கள் நீங்கள் எடுத்த தளத்திலிருந்து என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் சில காரணங்களால் வெடிகுண்டை வெளியிட முடியவில்லை எனவே அந்த விமானம் மீண்டும் அதே தளத்திற்கு வருவது நல்லதல்ல ஏனென்றால் விபத்து ஏற்பட்டால் அது ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடும் இது போன்ற பல விஷயங்கள் நடக்கின்றன இது இந்த வகையா இல்லையா எனவே சூழ்நிலையைப் பொறுத்து அது மீண்டும் தளத்திற்கு வர வேண்டும் என்று கருதப்பட்டாலும் நீங்கள் வேறு எங்காவது சரியாக இறங்குவது அறிவுறுத்தலாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் குண்டுவீச்சு பணிக்கு இது மிக முக்கியமான பகுதியாகும் எரிபொருள் நிரப்புதல் இதனால் நீங்கள் ஒரு நீட்டிக்கப்பட்ட வரம்பைக் கொண்டிருக்கலாம் எனவே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நான் எரிபொருள் நிரப்புகிறேன் என்று அதாவது நான் ஒரு நீண்ட பயணத்திற்கு செல்கிறேன் எனவே திரும்பி வருவதில் எந்த அர்த்தமும் இல்லை மற்ற லோ லெவல் ஸ்ட்ரைக் மிஷன் அடிப்படையில் திரும்பி வருவதற்கான அளவுகோல்கள் இல்லாத அளவுக்கு நான் திரும்பி வருகிறேன் எனவே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் இதற்கான எரிபொருள் பயன்பாட்டை நீங்கள் உண்மையில் கணக்கிட விரும்பினால் நீங்கள் எளிய பயண முறையைப் பின்பற்றினால் உங்களுக்கு கிடைக்காது ஏனெனில் ஒரு பெரிய விஷயம் நடக்கிறது எனவே பட்டியலிடப்பட்ட முறைகளைப் பின்பற்ற முயற்சிப்பதற்கு முன்பு இந்த விஷயங்கள் அனைத்தும் அறியப்பட வேண்டும் நாம் என்ன செய்வோம் நாம் ஒரு க்ரூஸ் மிஷன் மற்றும் ஒரு லொய்ட்டர் மிஷனை எடுத்துக்காட்டாக எடுப்போம் அந்த பிரிவுக்கான க்ரூஸ் அல்லது லொய்ட்டர் உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் இங்கே எல்லா இடங்களிலும் பொருத்தலாம் அடிப்படையில் இது 2 முதன்மை செயல்பாட்டைக் கொண்டுள்ளது ஒன்று க்ரூஸ் ஒன்று லொய்ட்டர் மேலும் அக்ஸ்லெரேஷன் கட்டம் டைவ் கட்டம் என்று ஒன்று சேர்க்கப்படும் ஆனால் முதன்மையாக க்ரூஸ் மற்றும் லொய்ட்டர் அதனால்தான் முதன்மையாக ரேஞ்ச் மற்றும் எண்டுரன்ஸ் பியூயல் பிராக்சனை கணக்கிட இந்த மிஷன் தேவைகளைப் பயன்படுத்தலாமா என்பதை உறுதிப்படுத்த நீங்கள் மிஷன் தேவைகளை அடையாளம் கண்டவுடன் எங்கள் அணுகுமுறை என்ன செய்வோம் என்பது மிகவும் எளிமையானதாக இருக்கும் நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டை எடுப்போம் அதற்கான பியூயல் பிராக்சன் மற்றும் எம்டி வெயிட் பிராக்சனை நாங்கள் உண்மையில் கண்டுபிடிப்போம் கொடுக்கப்பட்ட பணி தேவைக்கு அது ஒரு எளிய க்ரூஸ் மிஷன் தேவையாக இருக்கும் ஆகவே இது போலவே இருக்கும் நாங்கள் உண்மையில் WeW0 மற்றும் WfW0 ஐ கணக்கிடுவோம் ஆனால் அதற்கு முன்னர் ஏர்பிளேனிற்கான மிஷன் தேவை என்ன என்பதை நாங்கள் முன்வைப்போம் நாங்கள் வடிவமைக்கப் போகிறோம் அதுவும் இந்த புத்தகத்திலிருந்து தீர்க்கப்பட்ட எடுத்துக்காட்டாகும் ஆகையால் அந்த புத்தகத்தை நீங்கள் குறிப்பிடலாம் மற்றும் இந்த விரிவுரைக்கு அப்பால் மேலும் அறியலாம் அது நாளை எனது விரிவுரையின் அடுத்த பகுதியாக இருக்கும் மிக்க நன்றி